முந்தைய விரிவுரையில் நாம் பிதிர்வு எக்ஸ்ட்ரூஷன் செயல்முறையை பற்றி அதிக கவனம் செலுத்தினோம் இந்த விரிவுரையில் நாம் திரவ அடிப்படையிலான செயல்முறைகளை பற்றி கவனம் செலுத்துவோம் உயிர் பிதிர்வு மற்றும் பிற செயல்முறைகள் பற்றியும் இங்கு விவாதிப்போம்

முன்னர் குறிப்பிட்டபடி இந்த திரவத்தை உருவாக்குவது ஒரு உருகலை உருவாக்க பொருளின் வெப்ப செயலாக்கம் மூலமாகவோ அல்லது பொருள் ஜெல் வடிவத்தில் இருக்கும் சில வகையான ரசாயன செயல்முறைகளைப் பயன்படுத்துவதன் மூலமாகவோ இருக்கலாம் அவை விரைவாக வறண்டு போகலாம் அவற்றை வேதியியல் ரீதியாக கடினப்படுத்தலாம் இந்த நுட்பங்கள் உயிரி வெளியேற்றத்திற்குப் பயனுள்ளதாக இருக்கும் இதற்கான ஒப்புமை என்னவென்றால் நாம் ஃபெவிகோலை பசை உராய்வுத் தன்மையற்ற வளிமண்டலத்திற்கு வெளிப்படுத்தினால் அது வினை புரிகிறது பின்னர் அது திடப்படுத்துகிறது எனவே ஜெல் வடிவத்தில் அல்லது அரை திடவடிவத்தில் இருக்கும் பொருள்களை சில வகையான வேதியியல் செயல்முறைகளைப் பயன்படுத்துவதன்மூலம் அதை உலரக்கூடியதாக மாற்றலாம் எடுத்துக்காட்டாக பசை டயர் பஞ்சர் பிசின் மற்றும் ஃபெவிகால் இவை அனைத்தும் இந்த செயல்முறைக்கு உட்படுகின்றன எனவே இந்த நுட்பங்கள் உயிரி வெளியேற்றத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் உயிர் வெளியேற்றம் என்பது உயிரியக்க இணக்கமான தயாரிப்புகளை உருவாக்கும் செயல்முறையாகும் நாம் நம் உடல் அல்லது தோளை எடுத்துக்கொண்டால் திசு அனைத்தும் பாலிமர்களால் ஆனவை எலும்புக்கூட்டிலும் வெளியுற அடுக்கு பாலிமர்களாக இருக்கும் இன்று மக்கள் வேதியியலைப் புரிந்துகொண்டுள்ளனர் அவர்கள் அதைப் பிரதிபலிக்கத் தொடங்கியுள்ளனர் எனவே அவர்கள் அதை உயிரியக்கவியல் என்று அழைக்கிறார்கள் உயிரியக்கவியல் என்றால் இயற்கையானவற்றுடன் பொருந்தும்படி நாம் செயற்கையாக பொருளை மறுவடிவமைப்பதாகும் இந்த பொருள் ஒரு ஜெல் வடிவத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு துளை மூலம் வெளியேற்றப்படுகிறது வெளியேற்று செயல்பாட்டு முறையில் நம்மிடம் கம்பி இருந்தது கம்பி விட்டதின்மீது முனைவிட்டம் ஒரு கட்டுப்பாட்டைக் கொண்டிருந்தது தொடக்கப் பொருளாக திரவம் அல்லது ஜெல் எடுத்து வெளியேற்று முனைதனை சுருக்கி பொருள் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தினால் உயர் தெளிவுத்திறன் அல்லது அம்சங்களுடன் கூடிய நிஜ பொருளுக்கு ஒப்பான பொருளை பெறலாம் பயோ பிதிர்வு என்பது உயிரியக்க இணக்கமான அல்லது மக்கும் கூறுகளை உருவாக்கும் செயல்முறையாகும் இதை ஏன் மக்கும் தன்மை என்று அழைக்கிறோம் நீங்கள் ஒரு பொருளை உங்கள் உடலில் ஒருங்கிணைத்து விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் சிறிது காலம் சென்ற பின்னர் அது சிதைந்து உடலோடு இணைய வேண்டும் இன்று அறுவை சிகிச்சையில் உபயோகப்படுத்தப்படும் ஸ்டேப்லர்களை எடுத்துக்காட்டாக எடுத்து கொள்ளலாம் உதாரணமாக நம் தோலில் ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் முற்காலத்தில் தோள் வெட்டப்பட்டு தையல் போட்டோம் ஆரம்பத்தில் இந்ததையல்கள் இழைகள் மக்கும் தன்மை கொண்டவை அல்ல இப்போது உயிரியக்க இணக்கமான அல்லது மக்கும் ஸ்டேப்லர்களைக் உபயோகப்படுத்துகிறோம் அவற்றைக்கொண்டு தோளை வெளியே இழுத்து ஸ்டேப்லர் செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அங்கேயே விட்டுவிடுகிறோம் ஸ்டேப்லரும் சருமத்தை கரைத்து அதில் எந்த வடு அடையாளமும் இல்லாமல் செய்கிறது எனவே மக்கும் கூறுகள் உள்ள பொதுவாக ஸ்கேபோல்டு என குறிப்பிடப்படும் கட்டமைப்பை உருவாக்கப் பயன்படுகின்றன அவை திசுக்களை உருவாக்குவதற்கு விலங்கு உயிரணுக்களுக்கு ஹோஸ்டாக விளங்குகின்றன எனவே நீங்கள் ஒரு ஸ்கேபோல்டை உருவாக்கலாம் அல்லது ஒரு கலவையை செய்யலாம் அதை நீங்கள் ஒரு சுற்றுப்புறத்திற்குள் வைக்கலாம் அந்த சூழ்நிலையில் நீங்கள் பாக்டீரியாக்கள் வளர அல்லது செல்கள் வளர அனுமதிக்கலாம் பின்னர் செல்கள் வெளியே எடுக்கப்பட்டு பின்னர் அது உடலில் ஒருங்கிணைக்கப்படுகிறது பின்னர் செல்கள் திசுக்களை உருவாக்கும் இத்தகைய ஸ்கேபோல்டுகள் நுண்ணியதாக இருக்க வேண்டும் நமக்கு முற்றிலும் அடர்த்தியான பொருள் தேவையில்லை இதனால் இந்த நுண்ணிய பொருளின் மூலம் ஓட்டம் ஏற்படலாம் செல்வளரக்கூடும் மேலும் அது உயிரணு ஒட்டுதலை அனுமதிக்கும் மைக்ரோதுளைகளுடன் உடலுடன் இணைக்கப்படலாம் மேலே உட்கார நமக்கு ஒரு தட்டையான உடல் செல் இருந்தால் அது மிகவும் கடினம் ஆனால் நம்மிடம் மதிப்பிடப்படாத மேற்பரப்பு இருந்தால் செல்கள் உட்கார்ந்து மிக வேகமாக பூட்டப்படலாம் இதைத்தான் துளைகள் என்று நாம் பேசுகிறோம் உயிர் பிதிர்வு இயந்திரம் ஒரு தனியுரிம பொருளை அமைப்பதன்மூலம் வழக்கமான எஃப் எம் போன்ற செயல்முறையைப் பயன்படுத்துகிறது இது ஒரு சவாலாக திகழ்கிறது இதனை பற்றி பல ஆய்வகங்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளன திடப்படுத்த நாம் ஒளியைப் பயன்படுத்தலாம் வளிமண்டலத்தை திடப்பட அனுமதிக்கலாம் ஆக்சிஜனேற்றம் நடக்க அனுமதிக்கலாம் உயிரியக்க இணக்கமான பாலிமர் பாலிகாப்ரோலாக்டோனின் அடிப்படையில் பல பொருட்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன பி எல் என்பது பொதுவாகப் பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் இருப்பினும் பெரும்பாலான திசு பொறியியல் இன்னும் ஆராய்ச்சி வடிவத்தில் உள்ளது இந்த செயல்முறையின் பல அம்சங்களை ஆராய்வதில் வாடிக்கையாளர் தேவையைப் பொறுத்த பொருள்தேர்வும் அடங்கும் பொருள்தேர்வு பொருள் சேர்ப்பது மற்றும் நீக்குதல் ஆகியவை செய்யப்படலாம் இன்று எதைச் சேர்க்க வேண்டும் எதைச் சேர்க்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் அளவிற்கு செயல்முறை பொறியியலின் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது அவர்கள் தனிச்சையாக செயல்பட முடியும் அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அவற்றை செய்யலாம் scaffold இன் கட்டமைப்பு வலிமை பூச்சு உயிர் இணக்கத்தன்மை மற்றும் பல்வேறு மருத்துவ சூழ்நிலைகளின் செயல்திறன் ஆகியவை இவை செய்யும் பிற அம்சங்கள் பொறியியல் தயாரிப்புகளில் நாம் ஒரு பொருளை உருவாக்குகிறோம் இயந்திர சோதனை செய்து பின்னர் சான்றிதழளித்து அவற்றை வெளியீடு செய்வோம் விரைவான முன்மாதிரி உருவாக்கம் இதில் இருந்து வேறுபடுகிறது இங்கே நாம் விலங்குகள் மீது சோதனை செய்து முடிவுகளைப் பார்த்து பின்னர் மனிதன் மீது செயல்படுத்துவோம் 8 அல்லது 10 ஆண்டுகள் காத்திருந்து பிறகு மனித உடலில் அதை முயற்சிக்க தயாராகிறோம் இது மிகவும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயல்முறையாகும் அதனால் தான் பல்வேறு மருத்துவ சூழ்நிலைகளின் செயல்திறனைப் பற்றி பேசுகிறோம் நாம் உயிர் பொருள் ஒன்றினை அல்லது பயோ இயந்திர தயாரிப்பு ஒன்றினை உருவாக்கி அதை உடலுக்கு வெளியே ஒருங்கிணைத்து மருத்துவ அனுமதி பெறுவது எளிது ஆனால் அது உடலுக்கு உள்ளே செயல்படக்கூடியதாயின் அதற்கு கடுமையான சோதனை தேவை இவையாவும் சில விசாரணைகள் இப்போதுகூட மக்கள் அவற்றை செயல்படுத்துகிறார்கள் இங்கே சவால் இயந்திரம் அல்ல இங்கே சவால் தனியுரிம பொருளாகும் உண்மையில் ஆராய்ச்சியாளரின் குறிப்பிட்ட ஆர்வத்துடன் பொருந்தக்கூடிய பல அமைப்புகள் வீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளன ஆகவே உயிர் வெளியேற்றம் முழுமையாக வரும்போது விரைவான முன்மாதிரியை விட விரைவான உற்பத்தியைப்பற்றி மட்டுமே பேசுவோம் உயிர் பிதிர்வில் இருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் எஃப் எம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு செயல்முறையாக இருந்தாலும் அது விரைவான உற்பத்தி என்றே அழைக்கப்படுகிறது ஏன் என்றால் நாம் உண்மையான பயன்பாட்டில் வரும் நேரடி தயாரிப்பை தயாரித்துள்ளோம் உயிர் பிதிர்வில் மக்கள் இப்போது பாலிமர்களைப்பற்றி மட்டுமே பேசுகிறார்கள் மெதுவாக மக்கள் மட்பாண்டங்கள் ஹைட்ராக்ஸிபடைட் உலோகங்கள் ஆகியவற்றை நோக்கிச் செல்லத் தொடங்கி இருக்கிறார்கள் இவையாவும் சில சவால்கள் ஆகும் நாம் தயாரிப்பு பற்றி பேசும்போது தயாரிப்பின் அம்ச அளவு மிகவும் முக்கியமானது மேற்பரப்பில் உள்ள கடினத்தன்மை ஒரு செல்லில் ஒட்டிக்கொள்ள அல்லது ஒட்டிக்கொள்ளாத வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் செய்யப்படலாம் செல்லில் ஒட்டிக்கொண்டு அங்கு வளரும்வண்ணம் நாம் மேற்பரப்பைத் தேர்ந்தெடுத்து முரட்டுத்தனமாக அல்லது மேற்பரப்பில் நுண்துளை அமைப்பை உருவாக்கலாம் உயிர் பிதிர்வு என்பது விரைவான உற்பத்தியை நோக்கி செல்லும் ஒரு முக்கிய செயல்முறையாகும் ஜெல் உருவாக்கம் Scaffold உருவாக்கும் ஒரு பொதுவான முறை ஹைட்ரஜல்களைப் பயன்படுத்துவதாகும் இவை நீரில் கரையாத ஆனால் நீரில் சிதறக்கூடிய பாலிமர்கள் உருவகப்படுத்துதலைப் பற்றி நாம் பேசுகிறோம் அது மிகப்பெரிய அளவில் வந்துள்ளது பாலிமர்களின் உருவாக்கம் குறித்து உங்களுக்கு நிறைய புரிதலைத் தரக்கூடிய வகையில் உருவகப்படுத்துதல் ஒரு பெரிய வழியில் மூலக்கூறு இயக்கவியல் பற்றி நவில்கிறது எனவே ஹைட்ரஜல்களை ஜெல்லி வடிவத்திலிருந்து விலக்க முடியும் அத்தகைய ஊடகம் மிகவும் உயிரியக்க இணக்கத்தன்மையுடனும் குறைந்த நச்சுத்தன்மையுடன் செல்வளர்ச்சிக்கு உகந்ததாகவும் இருக்கும் ஹைட்ரோஜெல்கள் இயற்கையாக நிகழும் பாலிமர்கள் அல்லது செயற்கை பாலிமர்களை அடிப்படையாகக் கொண்டவை இயற்கையான பாலிமர்கள் அதிக உயிர் இணக்கத்தன்மை கொண்டவை அதே சமயம் செயற்கையானவை வலுவானவை இயற்கையானது மென்மையானது மற்றும் எளிதில் மக்கும் தன்மை கொண்டது செயற்கை வலிமையானது மற்றும் நீங்கள் அதில் பலசமயங்களில் கூறுகளைச் சேர்ப்பீர்கள் நச்சுத்தன்மையின் எதிர்வினைகளைப் பயன்படுத்துவதால் திசு பொறியியலில் செயற்கை ஹைட்ரஜல் அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது ஒட்டுமொத்தமாக ஹைட்ரஜலின் பயன்பாடு பலவீனமான scaffoldகளில் விளைகிறது அவை மென்மையான திசுக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உருகு பிதிர்வு இந்த அமைப்பு பிதிர்வு அடிப்படையிலான திருகு உணவளிக்கும் தொழில்நுட்பமாகும் இது குறிப்பாக உயிர் பாலிமர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது உருகு பிதிர்வு ஊசி வடிவமைப்பைப் போன்றது குறைந்த வெப்பநிலை பாலிமர்களை திருகு வெளியேற்றத்திற்கு பதிலாக அழுத்தப்பட்ட வாயு ஊட்டத்தைப் பயன்படுத்தி வெளியேற்றலாம் அனைத்து ஊசி வடிவமைப்பு இயந்திரத்திற்கும் பெரிய கட்டணம் தேவை அதாவது தேவையான மூலப்பொருள் குறைந்தபட்சம் 10 கிலோவில் இருக்க வேண்டும் எனவே நாம் சிறிய கூறுகளை உருவாக்க விரும்பினால் நாம் ஒரு சிறிய ஹாப்பர் செய்ய வேண்டும் மேலும் திருகைத் தவிர்க்கவும் முயற்சிக்க வேண்டும் அங்கு நாம் ஒரு அழுத்தப்பட்ட வாயு ஊட்டத்தைப் பயன்படுத்துகிறோம் இது மிகவும் எளிமையான பொறிமுறையை விளைவிக்கிறது ஒரு அமைப்பின் பெரும்பகுதி எதிர்வினை அல்லாத எஃகு பயன்படுத்துகிறது மற்றும் இயந்திரமே ஒரு சிறிய கட்டப்பட்ட உறை மற்றும் மென்பொருளைக் கொண்டு குறிப்பாக scaffold புனையமைப்பை நோக்கமாகக் கொண்டுள்ளது எம்மில் நாம் பார்த்த உருகும் அறை முனையிலிருந்து சீல் செய்யப்பட்டு திருகு பிதிர்வு செயல்முறைக்கு உதவ அழுத்தப்பட்ட காற்று ஊட்டத்தைத் தருகிறது இப்போது திருகு காற்றால் மாற்றப்படுகிறது கணினி ஒரு நேரத்தில் ஒரு வெளியேற்ற தலையைப் பயன்படுத்துகிறது இதன் பொருள் யாதெனில் நாம் பல வெளியேற்றங்களைக் கொண்டிருக்கலாம் பல வெளியேற்றங்கள் என்னவென்றால் வெவ்வேறு முனைகளிலிருந்து பல பொருட்கள் நமது தேவையைப் பொறுத்து வெளிவருகின்றன ஒரு கொணர்வி ஊட்டிமூலம் செயல்பாட்டின்போது எந்த நேரத்திலும் வெளியேற்றக் கூறினை மாற்றலாம் பெரும்பாலான திசு பொறியியல் ஆராய்ச்சிகள் வெவ்வேறு பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட வெவ்வேறு பகுதிகளுடன் scaffold யை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் ஊட்டத்தை தருகிறோம் திசுபொறியியல் ஆராய்ச்சிக்கான பல்துறை தளத்தை பயனருக்கு வழங்க அறை வெப்பநிலை ஊட்டவிகிதங்கள் மற்றும் வேகத்தை கட்டுப்படுத்தும் பலவகையான அளவுருக்கள் அமைக்கலாம் திசு பொறியியல் மிகவும் சிக்கலான ஆராய்ச்சி பகுதி மற்றும் உடல் scaffold கட்டுமானம் ஒரு தொடக்கபுள்ளியாகும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த அணுகுமுறை ஹைட்ரஜன் அடிப்படையிலான scaffoldகளுடன் ஒப்பிடப்படும் scaffoldகளில் ஏற்படக்கூடும் ஆனால் அவை உயிர் இணக்கத்தன்மை மற்றும் உயிர் நச்சுத்தன்மையின் அடிப்படையில் தோல்வியடையக்கூடும் சில குறைபாடுகளை சமாளிக்க குறிப்பிடத்தக்க அளவு இடுகை செயலாக்கம் தேவைப்படுகிறது எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் உற்பத்தி செய்யப்படும் scaffoldகளில் பூச்சு பூசுகிறோம் படத்தில் காட்டப்பட்டுள்ள இது உயிரி புள்ளி விவரக்கருவியாகும் நீங்கள் கெட்டிப்பொருளை வைத்திருக்கும் இடம் மற்றும் பயன்படுத்தப்படும் மேசை ஆகியவற்றை காணலாம் இயந்திரம் ஒரு மேசை இயந்திரமாகத் தெரிகிறது எனவே பலபொருள்களைத் தேர்ந்தெடுப்பதற்காக நாம் வைத்திருக்கும் தோட்டாக்கள் இங்கே பயன்படுத்தப்படலாம் விரைவான உற்பத்தி பற்றி நாம் பேசும்போது உயிரியலில் scaffold கட்டமைப்பு மற்றொரு பெரிய சவாலாகும் வழக்கமான உற்பத்தி பயன்பாட்டில் பிதிர்வு அடிப்படையிலான அமைப்பின் முக்கிய வரம்பு யாதெனில் முனைவிட்டமும் செய்யப்படும் சாலையும் நேரடியாக விகிதாசாரமாக இருக்கின்றன இது திசு பொறியியலுக்கு அத்தகைய வரம்பு அல்ல Scaffold சாலைகள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தினால் பிரிக்கப்பட்டு scaffold ஒரு குறிப்பிட்ட புரைமைக் கொண்டிருக்கக்கும் வகையில் பொதுவாக கட்டமைக்கப்பட்டுள்ளது இது இங்கே ஒரு சவாலாக இருக்கிறது செல் வளர வடிவமைப்பு நுண்துகள்களாக கட்டிடவியல் இருத்தல் வேண்டும் உண்மையில் நோக்கம் யாதெனில் முடிந்தவரை வலுவான ஆனால் அதிக புரைமையுடன் கூடிய scaffoldயை உருவாக்குவதே ஆகும் அதிக புரைமை இருந்தால் செல் வளர அதிக இடம் இருக்கும் 66 சதவிகிதத்திற்கும் அதிகமான புரைமைக்கொண்ட scaffold பொதுவானது ஏற்கனவே இது பாலிமர் அடிப்படையிலானதால் இது மிகவும் இலகுவாக இருக்கும் ஆனால் இப்போது சவால் என்னவென்றால் 66 சதவிகித நுண்ணியபொருளை எவ்வாறு வலுப்படுத்த முடியும் எனவே வலுவான scaffold ஒன்றை உருவாக்க தடிமனான முனை வைத்திருப்பது நல்லது Scaffoldன் புரைமையைத் தீர்மானிக்க ஸ்ட்ரட்டுகளுக்கு இடையிலான இடைவெளி பயன்படுத்தப்படலாம் scaffoldன் மிகவும் பயனுள்ள வடிவியல் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை பல ஆய்வுகளுக்கு எளிய 0 மற்றும் 90 ஆர்த்தோகனல் அடியிட்ட வடிவத்துடன் கூடிய scaffold போதுமானதாகும் முதல் அடுக்கு கிடைமட்டமாகவும் அதன் மேல் இரண்டாவது அடுக்கு அதே தளத்தில் செங்குத்தாகவும் இருக்கும் நாம் பொருளை பலப்படுத்திய நோக்குநிலையை மாற்றியுள்ளோம் மிகவும் சிக்கலான முறை குறுக்குவழி வடிவங்களில் மாறுபடலாம் இது 0 30 45 60 அல்லது 90 டிகிரிகளாக இருக்கலாம் அவை 090603045 சேர்க்கை இருக்க முடியும் பின்னர் நீங்கள் அதை 5 முறை போல தொடரலாம் இந்த முறை தொடர்ந்து செய்யப்படும் எனவே அச்சுபற்றி நீங்கள் அதை மீண்டும் செய்வீர்கள் பலத்தை சமமாக விநியோகிக்க நாம் அவ்வாறு செய்கிறோம் வழக்கமான படங்களின் எடுத்துக்காட்டு ஸ்லைடில் கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றில் scaffold கட்டமைப்புகளை நீங்கள் காணலாம் வெவ்வேறு scaffoldகள் வெவ்வேறு வலிமை உருவாக்க நேரம் மற்றும் பொருளின் அடர்த்தியைக் கொண்டிருக்கும் வெப்பச்சுருக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த நுண்ணிய கட்டமைப்பில் நாம் வேலை செய்யத் தொடங்கும்போது மற்றும் நிகழ்நேர பயன்பாட்டிற்கான scaffoldகளை உருவாக்க விரும்பும்போது இவையாவும் மிக முக்கியமான காரணிகள் ஆகும் இது விரைவான உற்பத்தியை நோக்கி வழி நடத்துகிறது எனவே நீங்கள் அச்சிடுவது உங்கள் உடலில் ஒருங்கிணைக்கப்படும் இன்னும் இது ஆராய்ச்சி நிலையில்தான் உள்ளது வெளிநாட்டில் சில ஆய்வகங்கள் சோதனைகளை தொடங்கி அவற்றை உடலில் செயல்படுத்தப்படுகின்றன ஆனால் இது இன்னும் நீண்டதூரம் செல்ல வேண்டி இருக்கிறது இந்த வெவ்வேறு scaffold கட்டமைப்பில் செல் எவ்வாறு பெருகும் என்பதைக் கண்டுபிடிப்பதும் பொதுவாக இன் விட்ரோ சோதனைகளுக்கு உயிரியக்கக்கருவிகளைப் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுவதும் பெரும்பாலான ஆய்வுகளில் அடங்கும் இத்தகைய மாதிரிகள் பொதுவாக மிகச்சிறியவை மற்றும் பெரும்பாலும் ஒரு பெரிய scaffold கட்டமைப்பிலிருந்து வெட்டப்படுவதால் எலும்புகளைப்போல பெரியதாகவும் சிக்கலான வடிவத்திலும் இருக்கும் மாதிரிகளைப் பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட வேண்டிய சோதனைகளின் பொதுவான இடமாக இதுமாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவை எலும்புகளை மாற்ற முயற்சிக்கின்றன எலும்புகளைப் பார்த்தால் எலும்புகள் வெளியே அடர்த்தியாக இருக்கும் ஆனால் உள்ளே வெற்று இருக்கும் அவற்றை மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டு அவற்றை விலங்கு அல்லது மனித உடலினுள் பொருத்தப்பட்டுள்ளன இது பொதுவானதாக மாறுவதற்கு முன்பு இன்னும் பல அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளது விளிம்பு கைவினை சாதாரண விரைவான உற்பத்தியில் அடுக்குகள் மூன்றாம் பரிமாணத்தில் நேர்கோட்டுடன் வெளியேற்றப்பட்ட 2டி வடிவங்களாகக் கருதப்படுகிறது குறிப்பாக செங்குத்து திசையில் சரிவுகள் அல்லது வளைவுகள் இருக்கும் தடிமனான அடுக்குகள் துல்லியம் குறைவாக விளைகின்றன இது போன்ற ஒரு சாய்வு மாற்றம் இருந்தால் நீங்கள் பல அடுக்குகளை உருவாக்க விரும்பினால் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி இது போன்ற அடுக்குகளை உருவாக்குவீர்கள் இதைப்பாருங்கள் இதைதான் அவர்கள் பிழ என்று கூறுகிறார்கள் தடிமனான அடுக்கு குறைபாடான பகுதி பரிமாணத்தில் விளைகிறது ஏனெனில் சரிவுகள் அல்லது வளைவுகள் செங்குத்து திசையில் இருக்கும் இடத்தில் பெரிய பிழை இருப்பதனால் தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பி கோஷ்நேவிஸ் மற்றும் அவரது குழு உருவாக்கிய விளிம்பு கைவினை தொழில்நுட்பம் பிதிர்வு அடிப்படையிலான அணுகுமுறையில் ஒரு பெரிய புதுமையான திருப்பத்தைக் கொண்டுவந்தது விளிம்பு கைவினை மேலே குறிப்பிடப்பட்ட கொள்கையை எடுத்துக்கொள்ளும் வகையில் துல்லியமான தேவைகளைப் பூர்த்தி செய்வதில் வெளிப்புற மேற்பரப்பு மிகவும் முக்கியமானது இந்த ஆராய்ச்சிகுழு ஸ்கிராப்பிங் கருவி மூலம் மேற்பரப்பை மென்மையாக்க ஒரு முறையை உருவாக்கியுள்ளது இது ஒரு பாலிமர் பொருள் என்பதனால் ஒரு கருவியைப் பயன்படுத்துவதன்மூலம் நாம் வடிவத்தை மென்மையாக்க முடியும் தயாரிப்பு அல்லது scaffold கடினமானதாகவோஅல்லது திடமாகவோ இல்லை நான் ஒரு பிளேடு அல்லது சூடான கம்பியைப் பயன்படுத்தி அதைச்சுற்றிக்கொண்டு மேற்பரப்பை மென்மையாக்க முயற்சிக்கிறேன் இது களிமண் மட்பாண்டங்களையும் கான்கிரீட்டையும் பயன்படுத்துவதற்கு ஒத்ததாகும் இந்த அடுக்குகளுக்கு இடையில் ஒன்றோடொன்று ஸ்கிராப்பிங் கருவியைப் பயன்படுத்தி அடுக்குகளை அடுக்கிவைப்பதன்மூலம் மிகவும் அடர்த்தியான அடுக்குகளை உருவாக்க முடியும் இது இன்னும் நோக்கம் கொண்ட வடிவவியலை நன்கு பிரதிபலிக்கிறது இந்த நுட்பம் மற்ற சேர்க்கை செயல்முறைகளுடன் ஒப்பிடும்போது மிகப்பெரிய உடல்களை மிக விரைவாக உருவாக்க முடியும் ஏனெனில் வெளிப்புற துல்லியம் அடுக்கு தடிமனால் மட்டுமே தீர்மானிக்கப்படாது ஸ்கிராப்பர் கருவி நேராக விளிம்பில் இருக்க வேண்டிய அவசியமில்லை வெவ்வேறு பகுதிகளில் அல்லது பல பாஸ்கள் மூலம் நிலைநிறுத்துவதன் மூலம் தாக்கம் ஓரளவுமறு சீரமைக்கப்படலாம் எனவே இதுதான் விளிம்பு கைவினையாகும் இன்று கவனம் 3டி கான்கிரீட் விரைவான கருவியின்மீது இருக்கிறது கிட்டத்தட்ட அதே நுட்பம் விளிம்பு வடிவமைப்பில் பயன்படுத்தப்படுகிறது எனவே தேவையான வெளியீட்டை தேவையான நிலையில் பெறுவீர்கள் பிளானர்அல்லாதஅமைப்புகள் அடுக்குப் படுத்தப்பட்ட பிளானர் அடுக்குகளைப் பயன்படுத்தாத ஆர் எம் தொழில்நுட்பத்தை உருவாக்க ஒரு சில அணுக்கள் உள்ளன வடிவ படிவு உற்பத்தி பாலிஸ்டிக் துகள் உற்பத்தி வளைந்த லேமினேட் பொருள் உற்பத்தி ஆகியன மிகவும் குறிப்பிடத்தக்க திட்டங்கள் வளைந்த எல்ஓஎம் செயல்முறை குறிப்பாக வெவ்வேறு ஃபைபர் வலுவூட்டப்பட்ட கலப்புப்பொருள்களை ஒன்றாக இணைத்து சாண்ட்விச் அமைப்பை செய்வதை நோக்கமாகக் கொண்டுள்ளது இது கார்பன் இழைகளைப் பயன்படுத்தும் விமானங்களுக்கான மூக்கு கூம்புகள் மற்றும் கெவ்லரைப் பயன்படுத்தி கவச உடைகள் போன்ற கடுமையான ஷெல்கூறுகளை உருவாக்கும் நோக்கத்திற்காக பயன்படுகிறது சாண்ட்விச் என்பது ஒரு மேல் அடுக்கு மற்றும் கீழ் அடுக்கின் இடையில் வேறு சில அடுக்குகளை நிரப்புவதாகும் மேல் அடுக்கு இழுவிசை இருக்கக்கூடும் கீழ் அடுக்கு அமுக்கத்தைக் கொண்டிருக்கலாம் மற்றும் கோர் வெட்டுமூலம் கவனிக்கப்படுகிறது விமானத்தின் மூக்கு கூம்பு நோஸ் என்று அழைக்கப்படும் பொருளின் அடுக்கு வடிவமைக்கப்பட்ட பகுதியின் வடிவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் லேமினேட்டுகளின் விளிம்புகள் வெளிப்பட்டால் அவை வெட்டு சக்தியைப் பயன்படுத்துவதன்மூலம் எளிதில் இழக்க நேரிடும் மட்பாண்டங்களின் எஃப் எம் பிதிர்வு செயல்பாட்டில் எஃப் எம் இன் மற்றொரு சாத்தியமான பயன்பாடு பீங்கான் பகுதிகளை உருவாக்குவது குறிப்பாக எஃப் எம் மில் புனையமைப்பு செயல்முறை விரைவாக திடப்படுத்தக்கூடிய பீங்கான் பேஸ்ட்களை சிமெண்ட் பிதிர்வாக்க பயன்படுத்தலாம் இதன் விளைவான பகுதியை அதிக வெப்பநிலை உலை பயன்படுத்தி பீங்கான் பொருளை இணைக்கவும் அடர்த்தியாகவும் பயன்படுத்தலாம் இதன் விளைவான பகுதி ஆர்எம் செயல்முறைக்குரிய நல்ல வடிவியல் சிக்கலான தன்மை மற்றும் பண்புளைக் கொண்டிருக்கும் பீங்கான் கலவைகளை உருவாக்குவதற்கும் பிற ஆர் செயல்முறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன எம் மில் பெரும்பாலான பணிகள் அமெரிக்காவின் ரட்ஜர்ஸ் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளிவந்தன திரவ அடிப்படையிலான செயல்முறையான அடுத்த செயல்முறை ஸ்டீரியோலிதோகிராபி என்று அழைக்கப்படுகிறது இது 1986 ஆம் ஆண்டில் சக்ஹலுக்கு வழங்கப்பட்ட முதல் காப்புரிமையுடன் விரைவான முன்மாதிரி துறையில் ஒரு நிறுவன செயல்முறையாக பரவலாகக் கருதப்படுகிறது இது 1987 இல் 3டி அமைப்புகளினாலான முதல் வணிக இயந்திரத்திற்கு வழி வகுத்தது ஒளிக்கூடிய பிசினில் குணப்படுத்தும் எதிர்வினையைத் தொடங்க யு லேசரைப் பயன்படுத்தும் ஸ்டீரியோலிதோகிராஃபி செயல்முறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான திட்டவரை படம் முன்பு விவாதிக்கப்பட்டது லேசரை இயக்க ஒரு கேட் கோப்பைப் பயன்படுத்தி ஒரு பிசின் மேற்பரப்பின் ஒரு குறிப்பிட்ட பகுதி குணப்படுத்தப்பட்டு மேடையில் திடப்படுத்தப்படுகிறது மேடை பின்னர் பொதுவாக 100 மைக்ரான் மற்றும் பிசினின் புதிய அடுக்கு மூலம் குறைவாக இருக்கும் முந்தைய அடுக்குக்கு மேல் வடிவு செய்யப்படுகிறது இந்த லேசர் பின்னர் புதிய லேயரை ஸ்கேன் செய்து முந்தைய லேயருடன் பிணைக்கிறது ஒளிப்பாலிமரைசேஷன் பற்றி விவாதிக்கும் போது இத்தகைய விவரங்களை பார்த்தோம் இங்கே லென்ஸ் மேசை துணைஅமைப்பு மற்றும் பகுதி உள்ளது ஜெட்முறை துணைப்பொருள் ஒரே நேரத்தில் இரண்டாம் நிலை ஜெட் வழியாக ஜெட் செய்யப்பட்டு புறஊதா விளக்குடன் ஒரு ஜெல்நிலைக்கு குணப்படுத்தப்படுகிறது இதனால் அது நீர் ஜெட் மூலமாக கட்டப்பட்ட பின்னரும் அகற்றப்படலாம் நாம் எதிர்வினை அடிப்படையிலும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் சில பொருளைக் கரைக்ககூடியக் கரைப்பான்களைப் பயன்படுத்தலாம் அந்த நேரத்தில் மற்ற செயல்முறைகளைப் போலவே இந்த செயல்முறையும் ஆரம்பத்தில் விரைவான முன்மாதிரி அல்லது விரைவான கருவி சந்தையை நோக்கமாகக் கொண்டிருந்தது எம் பயன்பாட்டின் தோற்றம் இறுதி தயாரிப்புகளில் தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்துவதில்ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே இது ஜெட் அமைப்பால் செய்யப்படுகிறது படத்தில் காட்டப்பட்டுள்ள தயாரிப்புகள் ஜெட்டிங் அமைப்பால் செய்யப்படுகின்றன இது உண்மையில் ஒரு சிக்கலான தயாரிப்பு உலோகங்கள் மூலம் ஒரு தயாரிப்பில் அதை உருவாக்க விரும்பினால் நீங்கள் அதை வார்ப்பதன்மூலம் செய்யலாம் ஆனால் அதற்காக ஒரு அச்சு வடிவமைப்பதும் ஒரு சவால் ஊசி வடிமமாக்கமும் முயற்சி செய்யலாம் ஆனால் அதைச் செய்வதற்குமுன் இது போன்ற முன்மாதிரிகளை உருவாக்குவதற்கு விரைவான முன்மாதிரி பயன்படுத்தப்படுகிறது எனவே இங்கேயும் அங்கேயும் குழாய் இருப்பதை காணலாம் உயர் பாகுத்தன்மை ஜெட் செயல்முறை அச்சிடப்பட வேண்டிய மிக மெல்லிய துண்டுக்கு ஏற்ப அடுக்கு வடிவத்தில் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியை உள்ளடக்கியது இது ஒரு சிறிய துளி அச்சிடக்கூடிய பொருளை அடிமூலக்கூறில் விரும்பிய இடத்திற்கு காண்பிப்பதன் அடிப்படையில் பொறிமுறையைப் பயன்படுத்துகிறது அடிப்படை அலகு ஒற்றை ஜெட்டைக் கொண்டுள்ளது இது காற்றுஜெட் அழுத்தத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது மேலும் அடிமூலக்கூறிலிருந்து தூரமும் ஜெட் துடிப்பின் நீளமும் மிக முக்கியமானது ஒற்றை ஜெட் மீது சோதனைத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் முடிவுகள் வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் படிவுகளின் அளவை அடைய முடியும் என்பதைக் காட்டுகின்றன இன்னும் இது ஆரம்ப கட்டத்தில்தான் உள்ளது இந்த கருத்துவைப்புக்கு இணையான விரும்பிய வடிவத்தின் அடுக்குகளின் பல ஜெட் கட்டுப்பாட்டின் தொகுதிக்கு அளவிடப்படும் நீங்கள் ஒரு ஒப்புமையைத் தேடுகிறீர்களானால் இந்த செயல்முறையை மைஜெட் அச்சிடலாகப் பார்க்க வேண்டும் உங்களிடம் ஒரு கெட்டி உள்ளது அதன்வழியே ஒரு திரவம் அனுமதிக்கப்படுகிறது பின்னர் நீங்கள் பல வெளியீடுகளை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் உயர் பாகுத்தன்மை ஜெட்கொள்கை அதிக பாகுத்தன்மைதான் இங்கே பெரிய சவால் பாகுத்தன்மை என்பது ஒரு சவாலாகும் இதில் நீங்கள் அழுத்தப்பட்ட காற்றை குழாய்களின் வழியாகப் பாய்ச்ச வேண்டும் அது வெளியே வந்து பின்னர் ஒரு காற்று ஜெட் துடிப்பு கொடுக்கப்படுவதைக் காணலாம் மைக்ரோ துளைகள் என்பது ஜெட் கீழே விழுந்து பின்னர் இது வடிவு செய்யப்படும் துளைகள் ஆகும் எனவே இது உங்கள் வடிப்பான் போன்றது எனவே அழுத்தப்பட்ட காற்று மற்றும் திரவம் இங்கே வருகிறது மேலும் ஒரு காற்று ஜெட் இங்கே துடிக்கிறது எனவே நிறைய துளைகள் உள்ளன அத்துளைகள்மூலம் பொருள் அடிமூலக்கூறின் மேல் விழுந்து வடிவு செய்யப்படுகின்றன பெரிய நன்மை யாதெனில் அடுக்கு தடிமனைக் கட்டுப்படுத்தப்படலாம் இது மெதுவான செயல்முறையாகும் எனவே அதிக உயர்தீர்மானங்களை செய்ய முடியும் கூறுகளின் வலிமை பலவீனமாக இருக்கும் இது இன்னும் ஆராய்ச்சியில் உள்ளது மேப்பிள் செயல்முறை மேப்பிள் டி டபிள்யூ வாசிங்க்டன்னிலுள்ள கடற்படை ஆராய்ச்சி ஆய்வகத்தின் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இது அதிக மறுபரிசீலனை விகிதத்தைப் பயன்படுத்துகிறது 355 நானோமீட்டர் யு லேசர் கற்றை பயன்படுத்துகிறது இது 1 முதல் 10 மில்லிமீட்டர் கொண்ட தடிமமான ஒரு வெளிப்படையான பொருள் அல்லது நாடாவை மையமாகக் கொண்டு செலுத்தப்படுகிறது லேசர் ஆற்றல் ரிப்பனுக்கு அனுப்பப்படுவதால் கட்டும் பொருள் பெறும் அடிமூலக்கூறுக்கு மாற்றப்படுகிறது இது ஒரு தட்டச்சுப்பொறி நாடாவின் ஒப்புமை ஆகும் இங்கே பாருங்கள் உங்களிடத்தில் ஒரு ரிப்பன் உள்ளது இந்த ரிப்பனில் வடிவு செய்யப்பட வேண்டிய பொருள் இருக்கும் இப்போது நீங்கள் எழுத லேசரைப் பயன்படுத்துகிறீர்கள் லேசர் எழுதும்போது பொருள் அடிமூலக்கூறின் மேல் வடிவு செய்யப்படும் எனவே இது மிகவும் சுவாரஸ்யமான செயல்முறையாகும் மேலும் மக்கள் இதை ஆராய்ந்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் இது வழக்கமான பயன்பாட்டில் சந்தைக்கு வரவில்லை ஒப்புமை ஒரு தட்டச்சுப்பொறி போன்றது தட்டச்சுப் பொறியில் எங்களிடம் ஸ்பூல் உள்ளது ஒரு நாடா வழியாக அனுப்பப்படுகிறது பின்னர் எழுத்துகள் தட்டச்சு செய்யப்படுகின்றன நீங்கள் எழுத்துக்களை அழுத்துகிறீர்கள் அது சென்று ரிப்பனைத் தாக்கும் உங்களிடம் ஒரு காகிதம் உள்ளது அதன்மீது பதியப்படுகிறது எனவே நீங்கள் தொடர்ந்து அதைச் செய்யலாம் இடைவெளியைக் கட்டுப்படுத்த முடியாது அதாவது இடைவெளி குறிப்பிடப்பட்டதாகும் எழுத்துக்களுக்கு இடையிலான இடைவெளி ஆனால் லேசரில் இடைவெளியைக் குறைக்கலாம் அல்லது அதிகரிக்கலாம் இரண்டு எழுத்துக்களுக்கு இடையிலான இடைவெளியைத் தீவன கட்டுப்பாட்டை அதிகரிப்பதன் மூலமும் குறைப்பதன் மூலமும் மாற்றலாம் நீங்கள் இதை தீவன விகிதக் கட்டுப்பாட்டைச் செய்யத் தொடங்கும்போது நீங்கள் ஸ்பூலைக் கட்டுப்படுத்தத் தொடங்கலாம் பின்னர் இந்த செயல்முறையைப் பெறுவீர்கள் மேப்பிள் செயல்முறை இன்று உயிர் பிரிண்டிங்கிற்கும் பயன்படுத்தப்படுகிறது இந்த விரிவுரையில் நாம் கண்டதை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய எனவே நாம் பிதிர்வு அடிப்படையிலான செயல்முறைகளில் பயன்படுத்தப்படும் அடிப்படைக் கொள்கைகள் பாதை கட்டுப்பாடு வெளியேற்றங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெவ்வேறு பொருட்கள் FDM இன் முக்கிய வரம்புகள் உயிர் பிதிர்வு மற்றும் ஏன்எஸ் எஸ் scaffoldடுடன் ஒப்பிடுகையில் ஏன் பிதிர்வு அடிப்படையிலான சேர்க்கை உற்பத்தி செயல்முறை மருத்துவ scaffold கட்டமைப்பிற்கு மிகவும் பொருத்தமானது ஆகியனவற்றைக் குறித்து பார்த்தோம் எனவே இவை இன்று நாம் பார்த்த தொடர்கள்